ஹை பாஸ் ஃபில்டர் ஆக ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் எனவே இந்த அத்தியாயத்திற்கு வருக இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஹை பாஸ் ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே தோழர்களே இப்போது வரை நாம் என்ன பார்த்தோம் லோ பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் கண்டோம் எனவே பாசிவ் மற்றும் ஆக்டிவ் ஃபில்டர்கள் என்ன என்பதையும் பார்த்தோம் எனவே லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் களைப் பற்றி நீங்கள் பேசும்போது நாம் என்ன பார்த்தோம் நாம் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்த வேண்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கடைசி தொகுதி நாம் என்ன பார்த்தோம் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தியுள்ளோம் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐ இப்போது எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் ஹை பாஸ் ஃபில்டர் இருப்பதைக் காணலாம் இது ஒரு ஃபில்டர் ஆகும் எனவே நீங்கள் திரையைப் பார்க்க முடிந்தால் ஹை பாஸ் ஃபில்டர் என்பது fc க்குக் கீழே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளையும் கணிசமாகக் கவனிக்கும் அல்லது நிராகரிக்கும் மற்றும் fc க்கு மேலே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளையும் கடந்து செல்லும் ஃபில்டர் ஆகும் எனவே அந்த ஃபில்டர் என்ன ஒரு ஃபில்டர் என்னவென்றால் fc க்குக் கீழே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளும் அது நிராகரிக்கும் போது fc க்கு மேலே அது கடந்து செல்லும் எனவே அது என்ன fc fc என்பது கடந்த விரிவுரையில் நாம் கண்ட நமது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி எனவே இப்போது லோ பாஸ் ஃபில்டர் ஐ விட வேறுபட்ட முக்கிய விஷயம் லோ பாஸ் ஃபில்டர் இல் ஆர் மற்றும் சி இடமளிப்பதைக் கேட்கும்போது ரெசிஸ்டர் இங்கே உள்ளது மற்றும் கெப்பாசிட்டர் இங்கே உள்ளது இது ஹை பாஸுக்கு எதிர் உள்ளமைவில் உள்ளது ஹை பாஸ் ஃபில்டர் இன் பாஸ்பேண்ட் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிகளுக்கு மேலே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளும் ஆகும் எனவே இப்போது ஹை பாஸ் ஃபில்டர் என்பது சரியாக என்னவென்று பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட வரைபட அமைப்பை நாம் கண்டால் அல்லது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிகளுக்கு மேலே உள்ள ஃபிரீயூன்சிகளை இது அனுமதிக்கும் கடைசி அத்தியாயத்தில் லோ பாஸ் ஃபில்டர் ஐக் கண்டோம் அதாவது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிகளுக்குக் கீழே உள்ள ஃபிரீயூன்சி செல்ல அனுமதிக்கப்பட்டன சரியா கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிகளுக்கு கீழே உள்ள பேண்ட் வித் ஃபிரீயூன்சிகள் கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டன அதே நேரத்தில் ஹை பாஸ் ஃபில்டர் இல் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிகளுக்கு மேலே உள்ள ஃபிரீயூன்சிகளின் பேண்ட் கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது எனவே இது ஒரு ஐடியல் ரெஸ்பான்ஸ் ஆகும் ஏனெனில் மீண்டும் தடை இருப்பதை நீங்கள் காணலாம் இது எஃப் யில் சரியான ஒரு ஐடியல் ரெஸ்பான்ஸ் ஆகும் இது ஃபிரீயூன்சிகளை இங்கேயே நிறுத்திவிடும் இது ஒரு ஸ்டாப் பேண்ட் மற்றும் இது ஒரு பாஸ் பேண்ட் எனவே இப்போது நான் கேயின் மற்றும் ஃபிரீயூன்சி வரைந்தால் இது போன்ற ஒரு பிளாட் என்னிடம் இருக்கும் நான் ஒரு பிளாட் வைத்திருப்பேன் இது லோ பாஸ் ஃபில்டர் க்கு நேர் எதிரானது இப்போது அடுத்த விஷயம் என்ன சிங்கிள் போல் இன் பதிலை நாம் காணலாம் சிங்கிள் போல் இன் பொருள் என்ன மற்றும் பஸ்ட் ஆர்டர் என்றால் என்ன அர்த்தம் செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் கடைசி அத்தியாயத்தில் விவாதித்தோம் இப்போது ஹை பாஸ் ஃபில்டர் களை இங்கு சிங்கிள் போல் ஆர் சி ஃபில்டர் ஆக 1 ஆர் 1 சி மட்டுமே பார்ப்போம் நீங்கள் இந்த ரெசிஸ்டர் இன் குறுக்கே ஒரு வோல்டேஜ் ஐ உருவாக்க முடியும் பின்னர் இது சிங்கிள் போல் ஆர் சி அல்லது பஸ்ட் ஆர்டர் ஆர் சி ஃபில்டர் என்பதால் இது ஒரு டிகேட்ற்கு 20 டி என்னிடம் செகண்ட் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டர் இருந்தால் ரோல் ஆஃப் வீதம் 40 டி பியாக இருக்கும் மூன்றாம் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டர் எனது ரோல் ஆஃப் வீதம் 60 டி பியாக இருக்கும் எனவே நீங்கள் ஆர்டர் ஐ அதிகரிக்கும்போது உங்கள் ஐடியல் ரெஸ்பான்ஸ் ஐ சரியாக அடைவீர்கள் இப்போது ஹை பாஸ் ஆர் சி ஃபில்டர் இன் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி எப்போது நிகழ்கிறது சூத்திரம் என்ன ஃபார்முலா உங்கள் லோ பாஸ் ஃபில்டர் ஐப் போன்றது fc 1 2 πRC அதே சூத்திரம் லோ பாஸ் ஃபில்டர் க்கும் பயன்படுத்தினோம் எனவே இது ஹை பாஸ் ஃபில்டர் க்கான ஆக்டிவ் ஃபில்டர்யின் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி சூத்திரமாகும் இங்கு x R க்கு சமம் என்பது இங்கே இருக்கும் சூத்திரத்தைப் பயன்படுத்தி கணக்கிடப்படலாம் இது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி f l hz இல் திடீரென உயரும் போது இங்கே இருக்கும் எனவே இங்கே கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி f l ஆக இருக்கும் இப்போது நான் ஆக்டிவ் ஃபில்டர் பற்றி பேசினால் முதல் ஆர்டர் ஹை பாஸ் ஃபில்டர் என்றால் 3 விஷயங்கள் உள்ளன அது முதல் ஆர்டர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் 1 ஆர் 1 சி பின்னர் ஹை பாஸ் ஏனெனில் இது அதிக ஃபிரீயூன்சிகளை கடந்து செல்ல அனுமதிக்கும் எனது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்கு மேலே உள்ள ஃபிரீயூன்சிகளை கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது எனது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி ஐ விடக் குறைவான ஃபிரீயூன்சிகள் நிறுத்தப்படும் சரியா எனவே இது எனது ஸ்டாப் பேண்டாக இருக்கும் இது எனது பாஸ் பேண்டாக இருக்கும் நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்துவதால் ஆக்டிவ் ஃபில்டர்கள் உள்ளன எனவே நாம் அனைவரும் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐ எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐ எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் நாம் அனைவரும் பார்ப்போம் இன்டகிரேட்டர் ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதையும் நீங்கள் எவ்வாறு டிஃபரன்ஸ் சியேட்டர் ஐ வடிவமைக்க முடியும் கிரவுண்ட் இன் பங்கு என்ன லோடிங் விளைவின் பங்கு என்ன எல்லாவற்றையும் சோதனைப் பிரிவில் பார்ப்போம் எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் முந்தைய ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டர் என்பது ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர் இன் எளிய வடிவம் ஒரு நிலையான இன்வடிங் அல்லது நான் இன்வடிங் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐ ஒரு அடிப்படை ஆர் சி ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்யுடன் இணைப்பது ஹை பாஸ் பாசிவ் ஃபில்டர் அதாவது எங்களிடம் இந்த பாசிவ் ஃபில்டர் உள்ளது மேலும் நீங்கள் இந்த பாசிவ் ஃபில்டர் ஐ இன்வடிங் அல்லது நான் இன்வடிங் அல்லது யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர்யுடன் இணைக்கிறீர்கள் இங்கே கேயின் ஒன்று என்றால் ஆனால் நான் அதிக கேயின் விரும்பினால் இன்வடிங் அல்லது நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்தலாம் இங்கே யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்தப்படுகிறது எனவே தொழில்நுட்ப ரீதியாக அப்படி எதுவும் இல்லை பின்னர் பாசிவ் ஹை பாஸ் ஃபில்டர் பாசிவ் ஹை பாஸ் ஃபில்டர் போலல்லாமல் நமக்கு எல்லையற்ற ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் உள்ளது ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர் இன் அதிகபட்ச பாஸ் பேண்ட் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் ஓபன் லூப் பண்புகள் மற்றும் பேண்ட் வித் மூலம் வரையறுக்கப்படுகிறது எனவே எந்த வகையான ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐ நாம் வடிவமைக்க முடியும் மற்றும் ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர்களின் போது வோல்டேஜ் கேயின் என்னவாக இருக்கும் எனவே இப்போது நாம் பார்த்தது என்னவென்றால் நாம் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர்யுடன் ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர் ஐப் பயன்படுத்துகிறோம் ஆனால் நான் சிக்னல் ஐ பெருக்க விரும்பினால் நான் இங்கு இன்வடிங் அல்லது நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்த வேண்டும் ஃபில்டர்யின் அவுட்புட் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யின் நான் இன்வடிங் டெர்மினல் லுக்கு வழங்கப்படுவதை நீங்கள் காண முடியும் என்பதால் நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐப் நான் பயன்படுத்துகிறேன் அது சரியானதல்லவா எனவே பஸ்ட் ஆர்டர் ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர் இன் பெயர் லோ ஃபிரீயூன்சிகளைக் கவனித்து ஹை ஃபிரீயூன்சி சிக்னல் ஐ கடந்து செல்கிறதா இது ஒரு பாசிவ் ஃபில்டர் பகுதியைக் கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து நான் இன்வடிங் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இதை நாம் இங்கே பார்த்தோம் இது பாசிவ் ஃபில்டர் இது நம்முடைய இன்வடிங் ஒப் ஆம்ப் ஆகும் பாசிவ் ஃபிரீயூன்சி இன் சர்க்யூட்கான ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் ஒன்றுதான் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் க்கு அதே சூத்திரம் தான் இருக்கும் மற்றும் fc 1 2 πRC தவிர சிக்னலின் ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிபையர்யின் கேயின் ஆல் அதிகரிக்கப்படுகிறது ஏனென்றால் இங்கே நாம் தலைகீழ் அல்லாத பெருக்கி நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் வைத்திருக்கிறோம் DC கேயின் 1 R2 R1 ஐத் தவிர வேறில்லை எனவே நாம் கேயின் ஐ மாற்றலாம் அதனால்தான் சிக்னல் இன் சிம்போலிக் ரெப்ரெசென்ட்டேஷன் இன்புட் மற்றும் அவுட்புட்டில் அவுட்புட்டின் பெரிதாக்கப்பட்ட பதிப்பு மக்னிஃபைட் வேர்சன் அல்லது இன்புட் இன் பெருக்கப்பட்ட பதிப்பு ஆம்ப்ளிபிஃபைட் வேர்சன் என்பதை நாம் காணலாம் சரியா எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் சர்க்யூட்கான ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் பாசிவ் ஃபில்டர் ஐப் போன்றது இருப்பினும் ஆம்ப்ளிபையர்யின் கேயின் ஆல் சிக்னல் இன் ஆம்ப்ளிடியூட் அதிகரிக்கிறது மற்றும் நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் க்கு பாஸ் பேண்ட் வோல்டேஜ் கேயின் 1 R2 R1 என்பது நாம் ஏற்கனவே பேசியது போலவும் லோ பாஸ் ஃபில்டர் க்கு இதுவும் சமம் பஸ்ட் ஆர்டர் ஹை பாஸ் பில்டர் என்பது பாசிவ் ஃபில்டர் அதைத் தொடர்ந்து நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஐக் கொண்டுள்ளது அது இங்கே காட்டப்பட்டுள்ளது சர்க்யூட்களின் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் சர்க்யூட்கான பாசிவ் ஃபில்டர் ஐப் போன்றது ஃபில்டர்யின் வோல்டேஜ் கேயின் செயல்பாடு ஃபங்க்க்ஷன் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் R2 R1 வோல்டேஜ் கேயின் இங்கே Af என்றால் என்ன என்று பார்த்தோம் எஃப் என்பது ஏதோ ஒன்று ஆனால் பாஸ் பேண்ட் கேயின் சூத்திரம் இது லோ பாஸ் ஃபில்டர் இன் அதே சூத்திரம் ஆகும் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் இப்போது நாம் கெப்பாசிட்டர் வழியாக சிக்னல் ஐ கடந்து செல்கிறோம் பின்னர் அது ரெசிஸ்டர் ற்கு அளிக்கப்படுகிறது முன்னதாக சிக்னல் ரெசிஸ்டர் இன் வழியாக சென்று கொண்டிருந்தது மற்றும் கெப்பாசிட்டர் இங்கே லோ பாஸ் ஃபில்டர் இல் வைக்கப்பட்டது லோ பாஸ் மற்றும் ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்களில் நீங்கள் காணக்கூடிய ஒரே விஷயம் இவை ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யின் அடிப்படை சர்க்யூட்கள் எனவே இந்த வகையான சர்க்யூட்களைப் புரிந்து கொள்வதில் எந்தப் பிரச்சினையும் இருக்கக்கூடாது சி என்பது ஹெர்ட்ஸில் ஒரு கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஆகும் இது நாம் முன்பு பார்த்தது எனவே இந்த விஷயத்தில் நான் இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் மிக லோ ஃபிரீயூன்சிகளில் அதைக் கண்டால் என்ன நடக்கும் மிக லோ ஃபிரீயூன்சிகளில் எனது Vout Vin Af ஐ விட மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் f fc க்கு சமமாக இருக்கும்போது எனக்கு இதே போன்ற மதிப்பு 0 707 இருக்கும் ஆனால் மிக அதிக ஃபிரீயூன்சிகளில் எனது மதிப்பு Af க்கு சமமாக இருக்கும் ஆகையால் ஆக்டிவ் ஃபில்டர் சமன்பாட்டிலிருந்து Af 0 ஹெர்ட்ஸிலிருந்து லோ ஃபிரீயூன்சி கட் ஆஃப்ப்புள்ளியாக அதிகரிக்கும் போது நீங்கள் திரையைப் பார்த்தால் ஆக்டிவ் ஃபில்டர்க்கு ஒரு கேயின் இருப்பதை நீங்கள் நன்றாக புரிந்துகொள்வீர்கள் அது 0 ஹெர்ட்ஸிலிருந்து லோ ஃபிரீயூன்சிக்கு அதிகரிக்கும் கட் ஆஃப் புள்ளி எஃப் சி ஒரு டிகேட்ற்கு 20 டெசிபல் எனக்கு 2 வது இரண்டாவது ஆர்டர் இருந்தால் நான் ஒரு டிகேட்ற்கு 40 டி மூன்றாம் ஆர்டர் 60 டி பீ எனவே பாருங்கள் அதாவது நான் வரைபடத்தைத் திட்டமிடத் தொடங்கினால் இது போன்ற பிளாட் உள்ளது இது எனது எஃப் சி fc கட் ஆஃப் ஃபிரீயூன்சிற்கு மேலே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளும் அனுப்பப்படும் இந்த கட் ஆஃப் ஃபிரீயூன்சிக்குக் கீழே உள்ள அனைத்து ஃபிரீயூன்சிகளும் நிறுத்தப்படும் இருப்பினும் நான் சொன்னது போல் ஒரு ரோல் ஆஃப் வீதம் உள்ளது இது சிங்கிள் ஆர்டர் பின்னர் விகிதத்தின் பங்கு ஒரு டிகேட்ற்கு 20 dB ஆகும் எனவே நான் ஒரு உதாரணம் எடுத்துக் கொண்டால் எனவே நான் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி அல்லது பிரேக் பாயிண்ட் ஃபிரீயூன்சி கணக்கிட்டால் f c அதனால் fc 1 2 πRC ஒரு எளிய பாசிவ் ஃபில்டர் க்கு கெப்பாசிட்டர் C 1 µF கொண்ட பாசிவ் ஹை பாஸ் ஃபில்டர் எனவே இதை ஒரு கிலோ ஓம் ரெசிஸ்டர் உடன் சீரிஸ் இல் இணைப்பது எனக்கு R இன் மதிப்பு எனக்கு C மதிப்பு உள்ளது எனவே நான் fc இன் மதிப்பைக் காணலாம் எனவே எனது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி அல்லது கட் ஆஃப் ஃபிரீயூன்சி எஃப் சி வேறு எதுவும் இல்லை ஆனால் 12 πRC இது 159 15 ஹெர்ட்ஸுக்கு சமம் எனவே ஹை பாஸ் ஃபில்டர் இன் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஐ நான் எவ்வாறு கணக்கிட முடியும் மற்றொரு எடுத்துக்காட்டு டிசைன் ஐப் பார்ப்போம் இப்போது நீங்கள் பார்ப்பது நீங்களே வடிவமைக்க வேண்டும் 2 கிலோஹெர்ட்ஸ்க்கு சமமான ஒரு இன்வடிங் ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்கவும் லோ கட் ஆஃப் ஃபிரீயூன்சி அல்லது கார்னர் ஃபிரீயூன்சி 2 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 79 5 நானோ ஃபராட்டின் கெப்பாசிட்டன்ஸ் சரி இந்த 3 விஷயங்கள் உள்ளன எனவே முதலில் கேயின் 2 க்கு சமம் ஆகவே எனக்கு 2 க்கு சமமான கேயின் உள்ளது சரி நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் கேயின் 1 R2 R1 2 என வழங்கப்படுகிறது எனவே R2 R1 என்பது 1 R அல்லது R 2 என்பது R க்கு சமமாக இருக்கும் சரியா இப்போது ஃபிரீயூன்சி இங்கே Fc ஆக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் கண்டுபிடிக்க முடியும் fc 1 2 πRC ஆர் கொடுக்கப்பட்டுள்ளது fc கொடுக்கப்பட்டுள்ளது சி கொடுக்கப்பட்டுள்ளது சி கொடுக்கப்பட்டுள்ளது f c கொடுக்கப்பட்டுள்ளது பிறகு R 1 2 π fcC நான் மதிப்பை மாற்றுகிறேன் R இன் மதிப்புக்கு R1 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது R2 R1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே ரெசிஸ்டர்களின் மதிப்பைக் கண்டறிந்ததால் நான் சர்க்யூட் ஐ வடிவமைக்க முடியும் இதனால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஐ வடிவமைக்க முடியும் இது கீழ் பகுதியில் காட்டப்பட்டுள்ளது சரியா இது குறிப்பிட்ட மதிப்புகளைக் கொடுக்கும் இது கட் ஆஃப் கார்னர் ஃபிரீயூன்சி மற்றும் கெப்பாசிட்டன்ஸ் இன் மதிப்பு எனவே மற்ற மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் இந்த மதிப்புகள் எனக்கு வழங்கப்பட்டால் எனது ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்யாக இருக்கும் சர்க்யூட் வடிவமைக்க வேண்டுமானால் இந்த குறிப்பிட்ட மதிப்புகளைப் பயன்படுத்தி நான் வடிவமைக்க முடியும் அல்லது எனக்கு ஒரு சர்க்யூட் வழங்கப்பட்டால் எனது பாஸ் ஃபில்டர் ஐ நான் வடிவமைக்க முடியும் நான் அதை செய்ய இரண்டு வழிகள் உள்ளன எனவே இன்னும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி மற்றும் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபில்டர்யின் பாஸ் பேண்ட் கேயின் ஐக் கணக்கிடுங்கள் எனவே இந்த ஃபிகர் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த ஃபிகர் என்ன இது எனது ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐத் தவிர வேறில்லை இப்போது நான் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஐ நான் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது நான் fc ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எங்கே fc 12 πRC இப்போது ஆர் 1 கொடுக்கப்பட்டுள்ளது ஆர் 2 கொடுக்கப்பட்டுள்ளது சி கொடுக்கப்பட்டுள்ளது சரியா எனவே நான் 1 பை 𝜋 2 பை𝜋 10 கி ஆக 0 1 மைக்ரோஃபாரடில் எழுதலாம் இது ஒன்றுமில்லை ஆனால் 159 15 ஹெர்ட்ஸ் எனவே fc எதுவும் இல்லை ஆனால் 159 15 ஹெர்ட்ஸ் சரியா எனவே இப்போது எனக்குத் தெரியும் எனது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி என்ன என்பது இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தைப் பயன்படுத்தி கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி ஐக் கணக்கிட முடியும் அடுத்த கேள்வி என்ன என்பது அடுத்த கேள்வி 10 இன் பாஸ் பேண்ட் கேயின் ற்கானது அதாவது எனக்கு 10 இன் கேயின் உள்ளது சரி எனவே இங்கே இது R2 R 1 10 ஆக இருக்கும் ஏன் இது ஒரு இன்வடிங் ஆம்ப்ளிபையர் என்பதால் எனவே R2 R 1 10 அல்லது R2 10 மடங்கு R1 க்கு சமமாக இருக்கும் எனவே நான் R1 ஐ 10 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் R 2 நூறு கிலோ ஓம் ஆகும் சர்க்யூட் கொடுக்கப்பட்ட கட் ஆஃப் ஃபிரீயூன்சி ஐ வடிவமைக்க அல்லது கணக்கிட சர்க்யூட் இருந்தால் டிசைன் ஐ வடிவமைக்கக்கூடிய மதிப்பைக் கொடுத்தால் மதிப்புகளைக் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் நாம் கண்டது என்னவென்றால் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஆக்டிவ் ஃபில்டர் ஐ நாம் வடிவமைக்க முடியும் என்பதைக் கண்டோம் பின்னர் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் வழங்கப்பட்டால் ரெசிஸ்டர்கள் கெப்பாசிட்டர்கள் அல்லது ஃபிரீயூன்சி ஆகியவற்றின் மதிப்புகளைக் காணலாம் அல்லது நீங்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையான சர்க்யூட்டை நீங்கள் வடிவமைக்கக்கூடிய மதிப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன எனவே இப்போது முக்கிய விஷயம் என்னவென்றால் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்கள் மூலம் நாம் ஃபில்டர் களை வடிவமைக்க முடியும் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் மூலம் ஒரு குறிப்பிட்ட பேண்ட் வித்களை கடந்து செல்லவும் குறிப்பிட்ட பேண்ட் வித் ஐ நிறுத்தவும் அனுமதிக்கவும் ஃபில்டர் களை நாம் வடிவமைக்க முடியும் ஆகவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் ஹை பாஸ் ஃபில்டர்களை பார்த்தோம் ஹை பாஸ் மற்றும் லோ பாஸ் ஃபில்டர்கள் இடையே உள்ள முக்கிய வேறுபாட்டைக் கண்டோம் என்னவென்றால் ஹை பாஸ் ஃபில்டர் இல் கெப்பாசிட்டர் தொடக்கத்தில் உள்ளது மற்றும் ரெசிஸ்டர் அடுத்தது லோ பாஸ் ஃபில்டர் இல் நாம் தொடக்கத்தில் ரெசிஸ்டர்க்கும் பின்னர் கெப்பாசிட்டர்க்கும் மதிப்பை அளிக்கிறோம் எனவே சிக்னல் ரெசிஸ்டர் க்குச் சென்று பின்னர் அது கெப்பாசிட்டர்க்குச் செல்கிறது ஆனால் ஹை பாஸ் ஃபில்டர் இல் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது எனவே நாம் லோ பாஸைக் கண்டோம் இப்போது ஹை பாஸைக் கண்டோம் அடுத்த அத்தியாயம் பேண்ட் பாஸ் ஃபில்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் மேலும் உங்கள் பின்வரும் அத்தியாயத்தில் பேண்ட் ஃபில்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் பார்ப்போம் எனவே நாம் பேசும் முக்கிய நான்கு ஃபில்டர்கள் இதுதான் லோ பாஸ் ஹை பாஸ் பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ரிஜெக்ட் எனவே அடுத்த வகுப்பில் ஒரு ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைப்பது என்று பார்ப்போம் அதுவரை நான் உங்களுக்குக் காட்டியது போன்ற இந்த வகையான கேள்விகளை நீங்கள் தீர்க்க முயற்சிக்கவும் ஆன்லைனில் மில்லியன் கணக்கான கேள்விகள் உள்ளன இன்னும் சில கேள்விகளைத் தீர்க்க முயற்சிக்கவும் உங்களுக்கு நல்ல யுக்திகள் ஐடியா கிடைக்கும் எனவே நாம் ஒரு அடிப்படை லெவலில் மட்டத்தில் தொடங்கினோம் அங்கு நீங்கள் ஒரு கட் ஆஃப் ஃபிரீயூன்சி இன் சூத்திரத்தைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் அதே நேரத்தில் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லது ரெசிஸ்டர்கள் அல்லது கெப்பாசிட்டர் அல்லது ஃபிரீயூன்சி கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு நீங்கள் எவ்வாறு சர்க்யூட் வடிவமைக்க முடியும் எனவே இதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது எனவே இது மிகவும் எளிது நாம் மிகவும் அடிப்படை கட்டத்தில் இருக்கிறோம் எனவே அத்தகைய எளிய சர்க்யூட்களை வடிவமைப்பதில் நீங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது இப்போது நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் உங்களிடம் ஹை கட் ஆஃப் ஆக்டிவ் ஃபில்டர்கள் வடிவமைப்பு டிசைன் கேட்கப்படும் என்பதை நான் கண்டேன் எனவே நீங்கள் ஹை கட் ஆஃப் ஆக்டிவ் ஃபில்டர் களை வடிவமைக்கும்போது கட் ஆஃப் என்பது லோ பாஸ் அது அதிக ஃபிரீயூன்சி ஐக் குறைக்கிறது அது ஹை பாஸ் அல்ல எனவே இந்த வகையான சிக்கல் உங்களுக்கு வழங்கப்படும்போது அதை முழுமையாகப் படியுங்கள் இந்த ஹை கட் ஆஃப் அல்லது லோ கட் ஆஃப் அல்லது ஹை பாஸ் அல்லது லோ பாஸ் என்றால் அதற்கு என்ன பொருள் லோ பாஸ் மற்றும் ஹை கட் ஆஃப் ஹை பாஸ் மற்றும் லோ கட் ஆஃப் இரண்டும் ஒரே மாதிரியானவை எனவே நீங்கள் ஒரு சிக்கலைத்தீர்க்கும்போது இதைப் புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அதை முழுமையாகப் படியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேள்வியை கவனமாகக் கேளுங்கள் பிறகு நீங்கள் சரியாக பதிலளிப்பீர்கள் எல்லாவற்றையும் கவனமாகக் கேளுங்கள் பிறகு நீங்கள் ஆகவே பதிலளிப்பீர்கள் பின்னர் அது உங்களுக்கு தேர்வுகளில் மட்டுமல்ல உங்கள் நேர்காணல்களிலும் உங்களுக்கு உதவும் எனவே அடுத்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திப்பேன் பின்னர் ஒப்ஆம்ப் சர்க்யூட்கள் ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆக எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம்